இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1 லெட்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மற்றும் இது லெக்சர் எண் 17 மற்றும் இன்று மேக்ஸிமா மினிமா ஆஃப் ஃபங்ஷன் ஆஃப் இரண்டு வேறியபில்ஸ் ஆகியவற்றைப் பற்றி பேச போகிறோம் மற்றும் குறிப்பாக நாம் ஒரு குறிப்பிட்ட டொமைனில் சார்புக்கான மாக்ஸிமம் மற்றும் மினிமம் மதிப்பு ஆகியவற்றை கண்டறிய தேவையான நிபந்தனைகளை பற்றி நாம் பேசப் போகிறோம் எனவே லோக்கல் மேக்சிமம் மற்றும் மினிமம் என்றால் என்ன சார்பு என்பதை x0y0 எனும் புள்ளியில் நாம் இங்கு z fxy என வரையறுக்க போகிறோம் நெய்பர்ஹுட் ல் இங்கு சார்பானது அனைத்துப் புள்ளிகளிலும் இந்த மிகச்சிறிய மதிப்பை கொண்டிருக்கும் பின்பு அந்த புள்ளியானது x0y0 ஆகும் இதன் அர்த்தம் இங்கு இந்த சார்பானது இந்த புள்ளியில் மாக்சிமத்தை கொண்டிருக்கும் மற்ற புள்ளிகளுக்கான பங்ஷனில் மிகச்சிறிய மதிப்பை எடுத்துக்கொள்ளும் எனவே இயல்பாக இந்த பங்க்ஷன் லோக்கல் மாக்சிமத்தை இந்த புள்ளியில் பெறுகிறது மற்றும் இதைப்போலவே நம்மால் மினிமத்தையும் வரையறுக்க இயலும் எனவே இந்த பங்க்ஷன் இந்தப் புள்ளியில் மினிமத்தை பெற்றிருக்கும் ஆனால் இந்த நிலையின் போது அனைத்து புள்ளிகளும் சார்பில் அதிகப்படியான மதிப்புகளை பெற்றிருக்கும் பின்பு இந்த புள்ளியில் சார்பின் மதிப்பு இதுவே ஆகும் மற்றும் இத்தகைய மேக்ஸிமம் அல்லது மினிமம் ஆனது ரிலேட்டிவ் அல்லது லோக்கல் மேக்ஸிமம் என்றழைக்கப்படுகிறது ஏனெனில் நாம் இங்கு லோக்கல் மற்றும் மாக்ஸிமா மேக்ஸிமம் மற்றும் மினிமம் டொமைன் இல் சார்பிற்கான மினிமத்தை பற்றி பேசவில்லை அல்லது தேடவில்லை ஆனால் குறிப்பிட்ட புள்ளியில் நாம் அதன் இயல்பை குறிப்பிட்ட இடத்தில் அதன் இயல்பை பற்றி நாம் பேசப்போகிறோம் எனவே மற்ற புள்ளிகளில் இந்த நெய்பர்ஹுட்டில் இந்த புள்ளியில் சார்பின் மதிப்பு மிகச்சிறிய மதிப்பைப் பெறுகிறது பின்பு இதை லோக்கல் மேக்ஸிமம் என்று அழைக்கலாம் மற்றும் இந்த சார்பானது நெய்பர்ஹுட்டில் மிகப்பெரிய மதிப்பு பெறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இதை நாம் லோக்கல் மினமத்திற்கான புள்ளி என்று அழைக்கலாம் மற்றும் இத்தகைய மேக்ஸிமம் மற்றும் மினிமம் மதிப்புகள் இரண்டும் ஒன்று சேர்ந்து இவையே எக்ஸ்ட்ரிமம் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கு பிளாட் அல்லது z4x2y2e x2 4y2 இதன் சர்பேசை வரைந்து பின்பு இதை தெளிவாக காணலாம் எனவே இந்த புள்ளியில் எடுத்துக்காட்டாக இங்கு இந்த புள்ளிகள் நெய்பர்ஹுட்டில் மிகச்சிறிய மதிப்புகளை இந்த புள்ளியில் பெறுகிறது எனவே இங்கு லோக்கல் மேக்ஸிமம் ஆகிறது எனவே இதை நாம் லோக்கல் மேக்ஸிமம் என்று அழைக்கிறோம் இந்த புள்ளியில் இதே சூழ்நிலை ஏற்படுவதால் நெய்பர்ஹுட்டிலுள்ள அனைத்துப் புள்ளிகளிலும் சார்பானது மிகச்சிறிய மதிப்புகளை பெறும் எனவே இங்கு லோக்கல் மேக்சிமம் இந்த ஃபங்ஷனுக்கு கிடைக்கிறது இதே போன்று இந்தப் புள்ளியில் மற்றொரு முறையானது நெய்பர்ஹுட்டில் உள்ள அனைத்து புள்ளிகளில் சார்பானது பின்பு இந்த புள்ளியில் சார்பின் மதிப்பை விட மிகப்பெரிய மதிப்புகளை பெறுகிறது எனவே இது லோக்கல் மினிமம் எனவே அப்சல்யூட் அல்லது க்ளோபல் மேக்ஸிமம் மினிமம் என்றால் என்ன எனவே மிகச் சிறிய அல்லது பெரிய மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ள முழுமையான டொமைன்களில் ஒரு சார்பை கொண்டு பெறப்படும் அதில் அந்த பவுண்டரி டொமைனில் பவுண்டரியும் உள்ளடங்கும் போது இதையே நாம் அப்சல்யூட் அல்லது கிளோபல் மினிமம் அல்லது அப்சல்யூட் அல்லது க்ளோபல் மேக்ஸிமம் என்று முறையே அழைக்கிறோம் இங்கு நாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி பேசவில்லை ஆனால் நாம் முழுமையான டொமைனில் சார்பானது மிகச் சிறிய அல்லது பெரிய மதிப்புகளை பெற்றுள்ளதா என்பதை பற்றியே பேசுகிறோம் எனவே இந்த நிலையின் போதும் இந்த மதிப்பானது நாம் அப்ஸொலியூட் மினிமம் அல்லது அப்சல்யூட் மேக்ஸிமம் மதிப்பு என்று அழைக்கிறோம் மற்றும் இயல்பாக பவுண்டரிகளையும் டொமைனில் உள்ளடக்கம் செய்து நாம் லோக்கல் அப்ஸொலியூட் மேக்ஸிமம் அல்லது மினிமத்தை கண்டறிய போகிறோம் எனவே எடுத்துக்காட்டாக நாம் இந்த சார்பை fxyx22y2ஐ கருத்தில் கொள்ளலாம் மற்றும் x2y2≤1 இது பௌண்டட் டொமைன் ஆகும் எனவே இந்த டிஸ்கின் ஆரம் ஒன்று மற்றும் 1 என்ற புள்ளியையும் உள்ளடக்கியுள்ளது எனவே இந்த பவுண்டரிகள் உள்ளது மேலும் நாம் இதை அதாவது டொமைன் உள்ளில் இந்தப் அனைத்து புள்ளிகளில் நாம் தேட வேண்டும் இதுவே x22y2ஒரு சர்ஃபேஸ் ஆகும் இங்கு எங்கேனும் நம்மால் லோக்கல் மினிமம் 00 எனும் புள்ளியில் இருக்கும் என்பதை காண இயலும் அதாவது லோக்கல் மினிமம் பின்பு குளோபல் மினிமமும் இருக்கும் ஏனெனில் மற்றொரு புள்ளியில் கொடுக்கப்பட்டுள்ள பங்க்ஷனை விட மிகச் சிறிய மதிப்பை பெறுகிறோம் இந்த புள்ளியில் கிடைக்க பெறுமாறு எதையும் நம்மால் காண இயலவில்லை மற்றும் எனவே இந்த புள்ளிகளில் மேக்சிமத்தை நாம் கண்டறிய வேண்டும் எடுத்துக்காட்டாக இங்கு கொடுக்கப்பட்ட பங்க்ஷன் ஆனது புள்ளிகளின் மூலம் அல்லது இந்த புள்ளிகளில் மாக்சிமம் மதிப்புகளை எடுத்துக் கொள்கிறது பின்பு கணித முறையில் டொமைனிலுள்ள புள்ளியானது எங்கு உள்ளது அந்த புள்ளி என்ன அந்த டொமைனில் இந்த புள்ளி எங்கு உள்ளது கொடுக்கப்பட்ட பங்க்ஷன் ஆனது மேக்ஸிமம் மதிப்பை அல்லது மினிமம் மதிப்பை எங்கு எடுத்துக்கொள்ளும் ஆனால் இந்த நிலையின் பொழுது பவுண்டரிகளை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது அனைத்து லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் மற்றும் அனைத்து பவுண்டரிகள் இல் நாம் இந்த பங்க்ஷன் அல்லது ஏதேனும் ஒரு பகுதியில் மேக்ஸிமம் மதிப்பை பெறுகிறதா என்பதை சோதனை செய்ய வேண்டும் எனவே இத்தகைய லோக்கல் மாக்ஸிமா அல்லது லோக்கல் மினிமம்களில் மிகப் பெரிய அல்லது சிறிய மதிப்புகளை கண்டறிய வேண்டும் பின்பு நாம் இதையே அப்ஸொலியூட் மேக்ஸிமம் அல்லது சார்பிலான அப்சல்யூட் மினிமம் என்று உரிமை கோரலாம் எனவே மற்றும் ஒரு துறை சார்ந்த சொல் இங்கு இந்த லெட்சரில் உபயோகப்படுத்தப்படுகிறது இங்கு கிரிடிக்கல் புள்ளி அல்லது சேடில் பாயின்ட் ஆகும் எனவே இந்த x0y0 புள்ளியை கிரிட்டிக்கல் புள்ளி அல்லது ஸ்டேஷனரி புள்ளி என்று கூறுகிறோம் எப்பொழுது எனில் ஸ்டேஷனரி of fxy சார்பான பார்சியல் டெரிவேடிவ் fx at x0y0 இந்த புள்ளியில் பூஜ்ஜியம் ஆகவும் மற்றும் f பார்சியல் டெரிவேடிவ் fy இந்த x0y0 புள்ளியில் பூஜ்ஜியம் ஆகவும் அல்லது இவை இரண்டும் பூஜ்ஜியம் இல்லாமல் போனாலும் போகலாம் எனவே இந்த சாத்தியக்கூறுகளும் இங்கு சேர்க்கப்படுகிறது அதாவது கிரிடிக்கல் புள்ளி வரையறையில் அல்லது ஸ்டேஷனரி புள்ளி மற்றும் கிரிட்டிக்கல் புள்ளி என்பது எல்லா கிரிட்டிக்கல் புள்ளிகளிலும் fx0 fy0 எனும் போது கொடுக்கப்பட்ட சார்பானது கிரிட்டிக்கல் புள்ளியில் எந்த ஒரு மினிமத்தையும் அல்லது மார்க்சிமத்தையும் கொண்டிருக்கவில்லை எனில் அந்த சார்பானது சேடில் பாயின்ட் என்றழைக்கப்படுகிறது எனவே அடிப்படையில் நாம் கவனிப்பது என்னவென்றால் அடுத்து வரும் ஸ்லைடுகளில் லோக்கல் மேக்ஸிமம் அல்லது மினிமம் இருக்கும் எனவே அது இத்தகைய கிரிட்டிக்கல் புள்ளிகளில் மட்டுமே இருக்கிறது ஆனால் மேலும் சில கிரிடிக்கல் புள்ளிகள் ஆனது சார்பில் மேக்சிமம் லோக்கல் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமம் மதிப்புகளை ஏற்றுக்கொள்வது இல்லை மற்றும் அந்த கிரிடிக்கல் புள்ளிகளை நாம் சேடில் புள்ளிகள் என்கிறோம் எனவே இந்த நிலையை நாம் தெளிவாக புரிந்துகொள்ள இங்கு நம்மிடம் அதிகமான கிரிடிக்கல் புள்ளிகள் உள்ளது இந்த புள்ளிகள் மூலம் மீண்டும் இவற்றை சிறிது நேரம் கழித்து நாம் கணக்கிடலாம் எனவே எடுத்துக்காட்டக இங்கு ஒரு புள்ளியில் பார்சியல் டெரிவேடிவ் x and y பொருத்து பார்சியல் டெரிவேடிவ் 0 இங்கிருக்கும் ஒரு புள்ளியில் இரண்டு பார்சியல் டெரிவேடிவ் பூஜ்ஜியம் ஆகிறது பின்பு ஏதேனும் ஒரு புள்ளியில் இங்கு பார்சியல் டெரிவேட்டிவ்கள் பூஜ்யம் ஆகும் எனவே அடிப்படையில் டான்ஜண்ட் தளத்திற்கு இணையாக இருக்கும் இங்கு ஏதேனும் ஒரு புள்ளியானது fx and fy இரண்டும் பூஜ்ஜியத்திற்க்கு சமம் ஆனதாகவும் மற்றும் ஏதேனும் ஒரு புள்ளி இவை fx and fy இரண்டும் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே அனைத்து புள்ளிகளில் எடுத்துக்காட்டாக கிரிட்டிக்கல் புள்ளிகள் மற்றும் இது எவ்வாறாக இருக்கும் என்றால் லோக்கல் மினிமம் போன்றது அல்லது லோக்கல் மினிமம் போன்று மேலும் லோக்கல் மேக்சிமம் இங்கு இருக்கும் இதுவே லோக்கல் மேக்ஸிமம்local maximum மற்றும் ஆனால் இந்த புள்ளியில் நெய்பர்ஹுட்டில் இதேபோன்ற நிலையை இயல்பை இந்த புள்ளிகள் இந்த திசை நோக்கி செல்லும் பொழுது காட்டுவது இல்லை என்பதை நாம் காணலாம் இங்கு சார்பானது மிகச்சிறிய மதிப்புகளை பெறுகிறது ஆனால் நாம் இதை x திசையை நோக்கி செல்லும் பொழுது சார்பானது அதிகப்படியான அல்லது பெரிய மதிப்புகளை பெறுகிறது பின்பு இந்த புள்ளியே வேண்டிய புள்ளி ஆகும் எனவே இந்த புள்ளியில் லோக்கல் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமத்தை பார்சியல் டெரிவேடிவ்களை கொண்டு நம்மால் கண்டறிய இயலாது பார்சியல் டெரிவேடிவ்கள் 0 ஆனால் இது ஒரு ஸ்டேஷனரி புள்ளி ஆனால் இது லோக்கல் மாக்ஸிமும் அல்ல லோக்கல் மினிமம் அல்ல இந்த வகையான புள்ளிகள் ஆனது சேடில் புள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது இதுவே இன்றைய லெட்சரில் துறைக்கான குறியீடு ஆகும் பின்பு நாம் தேவையான நிபந்தனைகளை நோக்கி வருவோம் அல்லது ஒரு fxy சார்பானது எக்ஸ்டீரீமம் பெற்று இருப்பதற்கான நிபந்தனையை பார்க்கலாம் எனவே இந்த நிபந்தனைகள் என்ன என்பதை கண்டறிய மற்றும் fxy கன்டினுயஸ் and Pab எனும் புள்ளியில் பார்சியல் டெரிவேடிவ்களை கொண்டிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் பின்பு தேவையான நிபந்தனைகள் ஆனது பார்சியல்டெரிவேடிவ் மதிப்புகளின் எக்ஸ்ட்ரீமம் இருப்பதற்கான தேவையான நிபந்தனைகள் எனவே எக்ஸ்ட்ரீமம் மதிப்பு என்பது மேக்ஸிமம் மற்றும் மினிமம் இவற்றின் மதிப்பு அல்லது லோக்கல் மாக்சிமம் லோக்கல் மேக்சிமம் அல்லது லோக்கல் மினிமத்தின் மதிப்பை இந்த Pab புள்ளியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே இத்தகைய தேவையான நிபந்தனைகள் ஆனதும் தேவையான நிபந்தனைகள் என்ன அதாவது பஸ்ட் ஆர்டர் பார்சியல் டெரிவேடிவ்கள்x பொருத்து மற்றும் y பொருத்து இந்தப் புள்ளியில் 0 இருக்க வேண்டும் எனவே இதுவே நாம் தேவையான நிபந்தனைகள் என்றழைக்கிறோம் இதன் அர்த்தம் இந்த நிபந்தனைகள் இல்லாமல் நம்மால் இந்த புள்ளியில் லோக்கல் மேக்சிமம் மற்றும் லோக்கல் மினிமத்தை பெற்றிருக்க முடியாது எனவே இந்த Pab புள்ளியானது லோக்கல் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமம் பின்பு கண்டிப்பாக இந்த பார்சியல் டெரிவேடிவ்கள் இந்த புள்ளியில் 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் இவை போதுமான நிபந்தனைகள் ஆக இருக்கும் என்று கூற இயலாது அதாவது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு புள்ளியில் fx and fy 0 அது தேவையான ஒரு புள்ளி பின்பு நம்மால் இந்த புள்ளியில் கண்டிப்பாக லோக்கல் மேக்ஸிமம் அல்லது மினிமம் இருக்கும் என்று கூற இயலாது ஏனெனில் இது ஒரு தேவையான நிபந்தனை தேவையான நிபந்தனை என்பது முதல் நிபந்தனை அல்லது மற்றொரு வகையாக இந்த புள்ளிகளில் லோக்கல் மேக்ஸிமம் அல்லது மினிமதத்திற்கான நபர்களை நாம் சோதனை செய்ய வேண்டும் இங்கு லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் எனவே லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் இருக்குமேயானால் இந்த புள்ளிகளை லோக்கல் மேக்சிமம் மற்றும் மினிமத்திற்காக கண்டறிந்து இவற்றிலிருந்து நாம் வரையறையில் இருந்து கிரிட்டிக்கல் புள்ளிகளை பெறலாம் எனவே இத்தகைய கிரிட்டிக்கல் புள்ளிகளில் நாம் லோக்கல் மேக்ஸிமம் அல்லது மினிமம் இல்லை என்றால் அந்த புள்ளியானது சேடில் பாயின்ட் என்று கண்டறிய இயலும் எனவே இந்த P புள்ளி என்பது கிரிட்டிக்கல் புள்ளி வரையறையின் படி நாம் இதை விவாதித்து உள்ளோம் அல்லது இந்த Pab புள்ளியில் சார்பிற்கான இது fxy ரிலேடிவ் எக்ஸ்ட்ரீமம் பின்பு இதுவே fxy க்ரிட்டிக்கல் புள்ளி ஆகும் ஏனெனில் இது ரிலேடிவ் எக்ஸ்ட்ரீம் தேவையான நிபந்தனை என்று கூறினோம் எனவே ஏதேனும் ஒரு புள்ளியானது எக்ஸ்ட்ரீமத்தை இந்த பங்ஷனுக்கு இருக்குமானால் பின்பு கண்டிப்பாக இது ஒரு கிரிடிக்கல் புள்ளி ஏனெனில் அத்தகைய லோக்கல் எக்ஸ்ட்ரீம் மற்றும் லோக்கல் மினிமம் க்ரிட்டிக்கல் புள்ளிகளுக்கு மட்டுமே இருக்கும் எனவே இங்கு போதுமான நிபந்தனை ஆனது மீண்டும் ஆக சுலபமான விளக்கத்தை கொடுக்கிறது அதாவது இந்த பார்சியல் டெரிவெட்டிவ்கள் 0 ஆக இந்த புள்ளிகளில் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இவை a b இரண்டும் கிரிடிகல் புள்ளிகள் எனவே நாம் இந்தப் புள்ளிகளை இந்த ah and bk புள்ளிக்கான Pab நெய்பர்ஹுட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இதுவே நெய்பர்ஹுட் ஏனெனில் இவை h மற்றும் k எந்த மதிப்பையும் எடுத்துக் கொள்ள இயலும் பின்பு ah மற்றும் bk இது இந்த Pab புள்ளிக்கான நெய்பர்ஹுட் எனவே இவற்றின் h மற்றும் k மீது எந்த வகையான தடுப்புகளும் இல்லை இவை நெய்பர்ஹுட்டுகளில் எந்த மதிப்பையும் எடுத்துக் கொள்ள இயலும் எனவே இந்தப் புள்ளி P Pab இதுவே மேக்ஸிமதிற்க்கான புள்ளி ஆகும் இது மேக்சிமத்திற்கான புள்ளியாக எப்பொழுது இருக்கும் இந்த புள்ளிகளில் சார்பின் மதிப்பு மிகச்சிறியதாக இருக்கும் பொழுது இருக்கும் எனவே இது அல்லது சார்பானது மிகச்சிறிய மதிப்புகளை இந்த Pab புள்ளியில் நெய்பர்ஹுட்டுகளில் எடுத்துக்கொள்கிறது எடுத்துக்காட்டாக நாம் டிஃபரன்ஸ் டெல்டாவை வரையறுக்கலாம் இதன் அர்த்தம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது ffahbk fab எனவே இது லோக்கல் மாக்சிமம் அதற்கான புள்ளியாக இருந்தால் இதன் அர்த்தம் fab என்பது மிகவும் பெரியதாக அதாவது பெரிய மதிப்பாக இருக்கும் பின்பு இந்த மதிப்புகள் சார்புக்கான நெய்பர்ஹுட்களில் இருக்கிறது எனவே இந்த மதிப்பு பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும் அனைத்து மிகச்சிறிய h மற்றும் k மதிப்புக்கும் இந்த புள்ளியானது மேக்சிமம் ஆகும் எனவே இவை இரண்டும் எதுவாக இருப்பினும் இந்த ab நெய்பர்ஹுட்டை நாம் எடுத்துக் கொள்கிறோம் எனவே இந்த மதிப்பானது பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் அல்லது வேறு வார்த்தையில் நாம் இதை இந்த புள்ளிக்கான நெய்பர்ஹுட் என்று கூறலாம் இங்கு மதிப்பானது பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும் h மற்றும் kன் அனைத்து மதிப்புகளுக்கும் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும் இந்த புள்ளியில் இது மினிமத்திக்கான பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்த மதிப்பானது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும் பொழுது மற்றொரு முறையில் fab விட மிகச் சிறிய fahbk மதிப்பைப் அனைத்து h மற்றும் k மதிப்புக்கும் பெறுகிறது எனவே நாம் டெய்லர் சீரிஸில் ab இந்த புள்ளியை பொருத்து உபயோகித்தால் பின்பு என்ன நடக்கும் fahbk fab சமமாகிறது எனவே இதை நாம் முன்னரே விவாதித்தோம் கடைசி லெட்சரில் விவாதித்தோம் எனவே hfx இதுவே முதல் ஆர்டர் டெரிவேட்டிவ் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் ab எனும் புள்ளியில் இதனை இந்த டெரிவேட்டிவ் abஎனும் புள்ளியை பொருத்து எக்பான்ஷன் ஆக எழுதிக் கொள்ளலாம் மற்றும் இது வேறொன்றுமில்லை முந்தைய ஸ்லைடில் நாம் வரையறுத்த வேறுபாடு fahbk fabஆகும் fhfxabkfyab12h2fxx2hkfxyk2fkkab எனவே மிகச்சிறிய h and k மதிப்புகளுக்கு இதன் sign of f ஆனது hfxabkfyabஐ பொருத்தது எனவே விவரமாக நாம் அடுத்த ஸ்லைடில் பார்க்கப் போவது என்னவென்றால் இந்த எக்பான்ஷன் f ஆனது இதற்கான இடதுபுற பகுதியின் அடிப்படையில் முதல் பகுதி இவையே லீடிங் டெர்ம் ஆகியவற்றை கொண்டுள்ளது எனவே h and kன் மிகச்சிறிய மதிப்புகளுக்கு இந்த f சைன்னானது கண்டறியப்படுகிறது இது பாசிடிவ்வாக இருக்கும் பொழுது f பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ்வாக இருக்கும் பொழுது f நெகடிவ் இது எதுவாக இருப்பினும் நம்மிடம் இதுவே கிடைக்கிறது ஏனெனில் இவை ஹையர் ஆர்டர் பகுதிகளை h ஸ்கொயர் square என்பது h k கொண்டுள்ளது எனவே குறைந்தபட்சம் நம்மால் மிகச்சிறிய h and k மதிப்புகளை கண்டறிய இயலும் ஆனால் இதன் சைன் இந்த காரணியை கொண்டு மட்டும் கண்டறியப்படுகிறது அதுவும் அருகில் உள்ள புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் இருந்து கிடைக்கிறது இதை சிறிது விவரமாக ஆராயலாம் இதுவே நம்மிடம் உள்ளது fhfxabkfyab12h2fxx2hkfxyk2fkkab h→0 எடுக்கும்பொழுது இங்கு நம்மிடம் நெய்பர்ஹுட்டில் உள்ளது h→0 என எடுக்கும்பொழுது பின்பு k திசையானது y இந்த திசையைப் பொறுத்தது எனவே h→0 செல்லும் பொழுது நாம் இதற்கான ab நெய்பர்ஹுட்டிலேயே உள்ளோம் பின்பு இதுவே கிடைக்கிறது fkfyab12k2fkkab எனவே முந்தைய ஸ்லைடில் நாம் செய்த இதே விவாதத்தை கொண்டு மீண்டும் செய்யப்போகிறோம் எனவே f குறித் சைன் sign லீடிங் டெர்ம் leading term kஐ பொறுத்தது ஆகும் மற்ற அனைத்து மதிப்புகளும் k square k cube மிகச்சிறிய k மதிப்பிற்கான இந்த பகுதிகள் ஆனது புறக்கணிப்பட்டது மற்றும் இதனால் சைன் இந்த பகுதியைப் பொறுத்தே கண்டறியப்படுகிறது எடுத்துக்காட்டாக கொண்டிருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் h மைனஸ் minus 1000 h square minus 2000 h cube எனவே இங்கு நாம் குறிப்பது என்னவென்றால் சைன் ஆனது h பொறுத்து மட்டுமே கண்டறிய இயலும் இந்த பகுதிகளை கொண்டு அல்ல ஆனால் நாம் மிகச் சிறிய h மதிப்புகளை பூஜ்ஜியத்துக்கு அருகாமையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்பு இதற்கான சைன்ஐ இதைப் பொறுத்து கண்டறிய இயலும் எடுத்துக்காட்டாக h0 1 என எடுத்துக்கொண்டால் பின்பு இது மிகப்பெரிய மதிப்பு இது ஒரு நெகட்டிவ் எண் ஏனெனில் இவையே ஆதிக்கம் செலுத்துகிறது ஆனால் நாம் h 0 ஜுரோக்கு அருகாமையில் எடுக்கும்பொழுது எடுத்துக்காட்டாக இது ஒரு நெகட்டிவ் நாம் மிகவும் சிறிய h மதிப்பை எடுக்க வேண்டும் எனவே இது மீண்டும் நெகட்டிவ் ஏனெனில் இவையே கடைசி பகுதிகள் ஆனால் நாம் இங்கு என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் இந்த 0001 புள்ளியை எடுக்கும் பொழுது இந்த நிலையில் h என்பது ஒரு பாசிட்டிவ் என்று நம்மால் காண இயலும் எனவே இந்த எக்ஸ்பிரஷன் இன் இந்த மதிப்பானது பாசிட்டிவ் இதுவே இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாகும் எனவே மிகச் சிறிய h மதிப்புகளுக்காக இந்த பகுதியின் சைன் ஆனது இந்த எண்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் முதல் பகுதியை கொண்டே இதன் சைன் ஆனது கண்டறியப்படுகிறது இதை நாம் இங்கு காணலாம் எனவே இதே போன்று வாதம் மூலம் நம்மால் மிகச்சிறிய k மதிப்பான இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆனது முதல் பகுதியை kfyab கொண்டு கண்டறிய இயலும் இது ஒரு மற்றொரு குறிப்பாகும் எனவே இங்கு நாம் fyab பாசிட்டிவ் என எடுத்துக்கொண்டால் ஏனெனில் இது ஒரு டெரிவேட்டிவ் அல்லது ab எனும் புள்ளியில் y பொருத்த டெரிவேட்டிவ் எனவே இவை ஒரு குறிப்பிட்ட கிடைக்கப்பெற்ற சைன்னை கொண்டிருக்க வேண்டும் எனவே இது பாசிட்டிவ் ஆக இருந்தால் இந்த நிலையின் பொழுது டெல்டா f பாசிட்டிவாக இருக்கும் மற்றும் k negative இருக்கும்பொழுது இந்த டெல்டா f நெகட்டிவ்வாக இருக்கும் எனவே இந்த k நாம் எந்த திசையில் நகர்ந்து செல்கின்றோம் என்பதை பொறுத்தது எனவே எடுத்துக்காட்டாக இதுவே h இதை h0 ஜீரோ இதை k ஜீரோ என எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதை நாம் முன்னரே எடுத்துக் கொண்டுள்ளோம் இங்கு நெய்பர்ஹுட் புள்ளிகள் ஆனது y திசையில் உள்ளது எனவே k பாசிட்டிவ் பொழுது நெய்பர் ஹுட்டானது மேல் புறத்தில் உள்ளது h k ஆகியவை நெகடிவ் ஆக இருக்கும்போது நெய்பர்ஹுட் இங்கு உள்ளது பின்பு k பாசிட்டிவ் எனும் பொழுது நெய்பர்ஹுட்டான f மதிப்பு பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளது ஏதேனும் ஒரு புள்ளியில் f 0 மதிப்பை விட குறைவாக உள்ளது மற்றும் இதை f பூஜ்ஜியத்தை விட குறைவு என்று எடுத்துக் கொண்டால் பின்பு fy இதன் மதிப்பு இந்த ab புள்ளியில் என்னவாக இருக்கும் என்பது நமக்குத் தெரியாது ஆனால் இது f நெகட்டிவாக இருக்குமேயானால் இது பூஜ்ஜியத்தை விட குறைவாகவும் f பூஜ்ஜியத்தை விட அதிகமாகவும் அந்த புள்ளிகளுக்கான நெய்பர்ஹுட்டில் இருக்கும் எனவே இதிலிருந்து நாம் கவனித்தது என்னவென்றால் fx பாசிட்டிவ் அல்லது fy நெகட்டிவ் ஆக இருந்தாலும் இந்த டெல்டா f சைன் ஆனது மாறுகிறது டெல்டா f என்பது புள்ளிகளில் நெய்பர்ஹுட்டில் மதிப்பிற்கான வேறுபாடாகும் எனவே நெய்பர்ஹுட் மாற்றுகிறது ஆனால் சைன்னும் மாற்றுகிறது ஆனால் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஆகியவற்றிற்கான சைன் மாறுவது இல்லை ஏனெனில் நாம் இந்த புள்ளியில் லோக்கல் மாக்சிமத்தையும் லோக்கல் மினிமத்தையும் மட்டுமே கொண்டிருக்கிறோம் நெய்பர்ஹுட்டில் உள்ள மற்றும் புள்ளிகள் ஆனது இதேபோன்று சைன்னை கொண்டுள்ளது எனவே இங்கு f என்பது பாசிட்டிவ் f நெகட்டிவ் நெய்பர்ஹுட்டிலுள்ள சில புள்ளிகளில் மற்றும் இதிலிருந்து முடிவாக கொடுக்கப்பட்ட சார்பானது எக்ஸ்ட்ரிமம் மதிப்பை கொண்டிருக்க இயலாது அதாவது இங்கு எக்ஸ்ட்ரிமும் இல்லை தவிர fy0 ஏனெனில் k என்பது நெய்பர்ஹுட் நோக்கி நகர்கிறது எனவே இது fy 0 அல்லாத போது இது fy பாசிட்டிவ் மற்றும் fy சைன்னை மாற்றுகிறது fy நெகட்டிவாக இருக்கும் பொழுது மீண்டும் சைன்னை மாற்றுகிறது ஆனால் இது லோக்கல் மாற்றத்திற்கான பாயிண்ட் ஆக இருக்கும் பொழுது இதன் செயலானது மாறக்கூடாது எனவே அதன் fy மதிப்பு பூஜ்யம் ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் fy பூஜ்ஜியமாக இல்லை என்றால் நாம் சைன் சேஞ்ச்சை கவனிக்க முடியும் எனவே fy0 இது ஒரு தேவையான நிபந்தனை இல்லை எனில் இது லோக்கல் மேக்சிமத்திக்கான புள்ளியாக இருக்காது எனவே அடுத்து நாம் நகர்ந்து இதே போன்று நம்மால் செய்ய இயலும் எனவே இந்த எக்ஸ்பிரஷனை நாம் முன்னரே பார்த்துள்ளோம் இதேபோன்று தற்பொழுது நாம் k 0 பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் பொழுது மற்றும் பின்பு h க்கு fன் சைன் மாறுவதை நம்மால் காண இயலும் இங்கு எடுத்துக்காட்டாக நாம் fx பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொண்டால் பின்பு நம்மால் இதனை f பாசிட்டிவ் என்று உணர இயலும் பின்பு h நெகட்டிவ் ஆக இருந்தால் இது f நெகட்டிவ் ஆக இருக்கும் hk இவை இரண்டும் ஜீரோவை நோக்கி செல்லும் பொழுது இந்த பகுதியானது நீக்கப்படுகிறது மற்றும் அனைத்து பகுதிகளும் நோக்கி செல்கிறது எனவே நம்மிடம் hfxab உள்ளது fhfxabkfyab12h2fxx2hkfxyk2fkkab எனவே இங்கு fx இது பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் சைன் h பொருத்து உள்ளது எனவே h பாசிட்டிவ் மற்றும் Δf நெகட்டிவ் பின்பும் டெல்டா Δf பாசிட்டிவ் ஆகும் மீண்டும் இதே போன்று விவாதத்தை முன் நிறுத்தி நாம் இந்த abபுள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் சைன் மாறுவதை நம்மால் கவனிக்க முடியும் Δf இதன் சைன் பாசிட்டிவ் ஆக மாறுகிறது Δf நெகட்டிவ் ஆக இருக்கும் பொழுது இதன் சைன் மீண்டும் மாறுகிறது எனவே மீண்டும் ab எனும் புள்ளியானது லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அதற்கான புள்ளி நம்மிடம் உள்ளது இங்கு fx ஜுரோவுக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இங்கு fx0 இது முன்னே கூறியது போலவே fy பூஜ்ஜித்திற்கு சமமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்கிறோம் எனவே நம்மால் முடிவாக தேவையான நிபந்தனைகளை அதாவது இங்கு இந்த ab புள்ளிகளில் எக்ஸ்ட்ரிமமும் இருப்பதற்கான தேவையான நிபந்தனைகளை கூற இயலும் அதாவது fx0 and fy0 ஆகிய இரண்டும் டெரிவேட்டிவ் 0க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு டெரிவேட்டிவ்களும் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதே நாம் கவனித்தது ஆகும் இவை இரண்டும் பூஜ்ஜியமாக இல்லை எனில் Δfன் டெல்டா சைன் மாறுகிறது பின்பு அந்தப் புள்ளியில் லோக்கல் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமத்திற்கான புள்ளி இருக்காது எனவே தற்பொழுது கணக்கு எண் ஒன்றை பார்க்கலாம் இங்கு எல்லா கிரிட்டிக்கல் புள்ளிகளையும் இந்த fxyx3y3 3x 12y20 பங்ஷனுக்கு கண்டறியலாம் எனவே இந்த கிரிட்டிகல் புள்ளிகளை நாம் கண்டறிய வேண்டும் இதற்காக பார்சியல் டெரிவேட்டிவ்களை x and y பொருத்து கண்டறிய வேண்டும் மேலும் இவற்றை பூஜ்ஜியத்துக்கு சமமாக்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளில் இருந்து எந்த இரண்டு புள்ளிகள் இவற்றை fxxy0fyxy0 திருப்தி படுத்துகிறது என்பதை கண்டறிய வேண்டும் எனவே இது fxxy மற்றும் fyxy ஆகியவை பூஜ்யத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது நமக்கு 3x2 30 இதையே கொடுக்கிறது இதே fyxy போன்று நாம் கண்டறிய இயலும் எனவே 3y2 120 இவற்றிலிருந்து முதல் நிபந்தனை இலிருந்து நாம் x2 is equal to 1ஐ பெறுகின்றோம் இரண்டாவது நிபந்தனை இல் இருந்து நாம் y2 4ஐ பெறுகிறோம் இதிலிருந்து y ±2ஐ பெறுகின்றோம் இதிலிருந்து இந்த புள்ளிகள் x ±1 y ±2 ஆகியவற்றிலிருந்தும் fx and fy இந்த புள்ளிகள் 0 ஆகும் எனவே இந்த புள்ளிகள் ஆனது கிரிட்டிக்கல் புள்ளிகள் இங்கு ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் பின்பு நம்மிடம் உள்ளது±1±2 அதாவது நான்கு சாத்தியக்கூறுகள் இங்கு உள்ளது எனவே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில புள்ளிகள் ஆனது எடுத்துக்காட்டாக ஒன்று மற்றும் இரண்டு எனவே இங்கு எக்ஸ் ஒன்றாகவும் y 2ஆக உள்ளது எனவே இங்கு ஒரு புள்ளியானது கிரிட்டிக்கல் புள்ளியாக இருக்கிறது மீண்டும்1 and 2 உள்ளது எனவே மற்றொரு புள்ளி ஆனது 1 and 2 ஆகும் எனவே இங்கு மற்றொரு புள்ளி 1 2 உள்ளது எனவே இத்தகைய 4 புள்ளிகளும் கிரிட்டிகல் புள்ளிகள் ஆகும் எனவே இந்த xயைப் பொருத்த டெரிவேட்டிவ் மற்றும் y யைப் பொருத்த டெரிவேட்டிவ் ஆகியவை இந்த புள்ளிகளில் பூஜ்ஜியம் ஆகிறது தற்பொழுது அடுத்த ப்ராப்ளத்தை நோக்கி செல்லலாம் மீண்டுமாக நாம் அனைத்து கிரிட்டிக்கல் புள்ளிகளையும் இந்த fxyx2 y2e x2 y22 பங்ஷனுக்கு கண்டறிய போகிறோம் எனவே மீண்டும் இதை தொடர்ந்தால் நமக்கு இந்த நிலையில் fx0 and fy0 கிடைக்கிறது இதை டிபரன்சியேட் செய்த பின்பு இந்த பகுதியின் டெரிவேட்டிவ் x square minus y square 2 பின்பு ஒரு பகுதியானது minus 2 x minus x plus டெரிவேட்டிவ் x பொறுத்து உள்ளது பின்பு e power minus x square minus y square 2 பகுதி உள்ளது எனவே இந்த e power minus x square minus y square 2 பகுதி ஆகியவற்றை பொதுவாக எடுத்தால் இந்த xஐ பொதுவாக எடுக்கலாம் எனவே இங்கு minus x square minus y square நம்மிடம் உள்ளது இங்கு exponential of minus x square minus y square இது 0 ஆக இருக்க வாய்ப்பில்லை எனவே இது 0க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனை இங்கு உள்ளது அதாவது இது x 2 minus x square minus y square பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் 2 x0 எனவே இதிலிருந்து தற்பொழுது 2 y0 இதைப் போன்று நமக்கு கிடைக்கிறது எனவே தற்போது நாம் இந்த தீர்வை காணலாம் எடுத்துக்காட்டாக நாம் x0 என எடுத்துக்கொண்டால் பின்பு முதல் சமன்பாட்டில் இருந்து y எதுவாக இருந்தாலும் இதன் மதிப்பு fx பூஜ்யம் ஆகும் பின்பு நாம் x0 என எடுத்துக்கொண்டால் இந்த நிலையின் பொழுது minus 2 y square கிடைக்கிறது இவை x0 and y0 பூஜ்யம் ஆகும் எனவே இங்கிருந்து நாம் y0 and 2 கிடைக்கிறது எனவே x0 பூஜ்ஜியம் இந்த புள்ளியானது x0 ஆகும் இதை போன்று நம்மால் முதலில் y0 எடுத்துக் கொண்டு பின்பு இது y பூஜ்ஜியம் என்பதால் மற்றொன்றும் பூஜ்ஜியமாக இருக்கும் பின்பு y0 பூஜ்யம் என எடுத்துக் கொண்டு x சாத்தியமான மதிப்புகளை நம்மால் கண்டறிய இயலும் இந்த நிலையின் போது நம்மால் இந்த சமன்பாடுகளை தீர்வு கண்டு அனைத்து கிரிடிக்கல் புள்ளிகளையும் கண்டறிய இயலும் மற்றும் நமக்கு என்ன கிடைக்கிறது எனவே இந்த கிரிட்டிக்கல் புள்ளிகள் ஆனது 00200±2 என கிடைக்கிறது இங்கு அனைத்து கிரிட்டிக்கல் புள்ளிகளையும் நம்மால் காண இயலும் எனவே இவை க்ரிட்டிக்கல் புள்ளிகள் ஆகும் எனவே இதை போன்று ஒரு கிரிட்டிக்கல் பாயின்ட் உள்ளது எனவே இவை இந்த ப்ராபளத்திற்கான கிரிட்டிக்கல் புள்ளிகள் ஆகும் எனவே முடிவு என்பது என்ன தற்பொழுது நாம் எக்ஸ்ட்ரீமம் க்கான தேவையான நிபந்தனைகளை fxab0 and fyab0 கண்டறிந்தோம் இந்தப் ab புள்ளிகளானது லோக்கல் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமம் மற்றும் இவையே கிரிட்டிக்கல் புள்ளிகள் அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீம் மற்றும் சேடில் புள்ளிகளுக்கான நபர்கள் ஆகும் ஏனெனில் சேடில் புள்ளிகள் என்பது கிரிட்டிக்கல் புள்ளிகள் இங்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் மட்டும் கிடைக்காது எனவே இந்த புள்ளிகள் சேடில் புள்ளிகள் ஆகும் நாம் இதை இந்த எடுத்துக்காட்டில் முன்னரே பார்த்துள்ளோம் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் இங்கு லோக்கல் மேக்சிமம் என்பது சில புள்ளிகள் லோக்கல் மினிமம் மற்றும் சில புள்ளிகள் இந்தப் பகுதியில் உள்ளது அவை லோக்கல் மற்றும் அல்லது லோக்கல் மினிமத்தை கொண்டிருக்காது மற்றும் இந்த நிலையில் இவை சேடில் புள்ளிகள் ஆகும் அடுத்த லெட்சரில் நாம் பயில போவது என்னவென்றால் லோக்கல் மேக்சிமம் அல்லது லோக்கல் மினிமம்தை எவ்வாறு கண்டறிவது ஏனெனில் போதுமான நிபந்தனைகள் ஆனது லோக்கல் எக்ஸ்ட்ரிமம் மற்றும் சேடில் புள்ளிகளுக்கான நபர்களை கொடுக்கிறது ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட புள்ளியானது அதாவது கிரிட்டிக்கல் புள்ளியில் சார்பானது லோக்கல் மேக்சிமம் லோக்கல் மினிமம் அல்லது சேடில் பாயின்ட் கொண்டுள்ளதா என்று கண்டறிய வேண்டும் எனவே இதுவே அடுத்த லெட்சருக்கான கருத்துக்களாகும் இவையே குறிப்புகளாகும் நன்றி